எனவே விரும்பிய மின்னோட்டத்தில் ஒரு டிரான்சிஸ்டரை இரண்டு வகையான சார்புடையது பற்றி இதுவரை விவாதித்தோம் ஒரு சந்தர்ப்பத்தில் வடிகால் முனையத்தில் விரும்பிய மற்றும் உண்மையான மின்னோட்டங்களுக்கும் வாயிலுக்கான பின்னூட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் உணர்கிறோம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மூல முனையத்தில் உள்ள வேறுபாட்டையும் மூலத்திற்கான பின்னூட்டத்தையும் நாம் உணர்கிறோம் இன்னும் இரண்டு வகைகள் சாத்தியமாகும் அவற்றில் ஒன்று வடிகால் மற்றும் மூல முனையத்திற்கு பீட்பாக் அனுப்புவது எனவே நம்மிடம் டிரான்சிஸ்டர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் மூல முனையத்திற்கு மீண்டும் உணவளிப்பதால் வாயிலை நிலையான மின்னழுத்த VG0 இல் வைத்திருக்கிறோம் இப்போது வடிகால் தற்போதைய வேறுபாட்டை நாம் உணர விரும்புகிறோம் எனவே நம்மிடம் ID உள்ளது எனவே தற்போதைய வேறுபாட்டை உணர தற்போதைய மூல I0 ஐ இணைக்கிறோம் இந்த வாயில் சில மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது வடிகால் முனையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் மீண்டும் பாப்போம் ஆனால் இது மூல மின்னழுத்தம் Vs எனவே ID மற்றும் I0 ஐ விட அதிகமாக இருந்தால் உண்மையான வடிகால் மின்னோட்டம் விரும்பிய மின்னோட்டத்தை விட அதிகமாக இருந்தால் நாம் VGS ஐக் குறைக்க வேண்டும் நாம் VGS ஐக் குறைத்தால் வடிகால் மின்னோட்டம் குறையும் இப்போது VGS என்பது VG0 Vs எனவே VGS ஐக் குறைக்க Vs ஐ அதிகரிக்க வேண்டும் இதேபோல் ID மிகவும் சிறியதாக இருந்தால் ID I0 ஐ விட சிறியதாக இருந்தால் நாம் வடிகால் மின்னோட்டத்தை அதிகரிக்க வேண்டும் மற்றும் Vs மதிப்பைக் குறைப்பதன் மூலம் அதைச் செய்கிறோம் எனவே மூலத்தில் நாம் விரும்புவது இதுதான் இப்போது வாய்க்காலில் உண்மையில் என்ன நடக்கிறது I0 மற்றும் ID இடையே உள்ள வேறுபாடு இந்த மின்தேக்கி Cp இல் பாய்கிறது இது இந்த முனையில் உள்ள பராசிட்டிக் காப்பாசிட்டன்ஸ் கொண்டுள்ளது இப்போது ID மிகவும் பெரியதாக இருந்தால் இந்த மின்னோட்டம் எதிர்மறையாக இருக்கும் இந்த மின்தேக்கியின் மேல் காப்பாசிட்டரிலிருந்து மின்னோட்டம் எடுக்கப்படும் எனவே ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் வடிகால் மின்னழுத்தம் VD குறைகிறது ID I0 ஐ விட குறைவாக இருந்தால் அதற்கு நேர்மாறாக வடிகால் மின்னழுத்தம் அதிகரிக்கும் இப்போது வடிகால் மின்னோட்டம் தேவைப்படுவதை விட பெரியது என்பதற்கான அறிகுறியாக VD குறைப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அந்த வழக்கில் நாம் உண்மையில் Vs ஐ அதிகரிக்க வேண்டும் எனவே மூலத்தில் நாம் விரும்பும் மாற்றத்தின் உணர்வு வடிகால் என்ன நடக்கிறது என்பதற்கு நேர்மாறானது எனவே VD குறைக்கப்பட்டால் நாம் Vs ஐ அதிகரிக்க வேண்டும் மற்றும் VD அதிகரித்தால் நாம் Vs ஐ குறைக்க வேண்டும் VD ஐக் குறைக்கிறது அதாவது ID I0 விட அதிகமாக உள்ளது மற்றும் Vs அதிகரிக்க வேண்டும் இதேபோல் VD அதிகரித்தால் ID I0 ஐ விட சிறியது மற்றும் இது குறைய வேண்டும் எனவே இதை எப்படி நிறைவேற்றுவது நாம் உண்மையில் குறிப்பிட்டது அதன் உள்ளீட்டை எடுக்கும் சில பிளாக் ஆகும் இது வடிகால் மின்னழுத்தம் மற்றும் ஒரு வெளியீட்டைக் கொடுக்கும் இது மூல மின்னழுத்தமாகும் மேலும் அது இந்த நடத்தையை கொண்டிருக்க வேண்டும் அதாவது VD குறைத்தால் Vs அதிகரிக்க வேண்டும் மற்றும் பல எனவே இவை இந்த பிளாக்கின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு முனையங்கள் என்று வைத்துக்கொள்வோம் உண்மையில் குறையும் மூலத்திற்கு உந்தப்பட்டதை வாக்களிக்கவும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அது எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே வடிகால் மின்னழுத்தத்தால் இயக்கப்படும் ஒரு பெருக்கி அல்லது சில தொகுதிகளைப் பயன்படுத்தி நீங்கள் மூலத்தை இயக்க வேண்டும் மேலும் இது எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இதனால் மாறுபாட்டின் உணர்வு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இது எங்கள் அசல் வழக்கை விட சற்று சிக்கலானது நாம் விவாதித்த முதல் வழக்கு வடிகாலில் இருப்பதை உணர்ந்து மீண்டும் வாயிலுக்குச் சென்றோம் வாயிலில் நாம் விரும்பிய மாறுபாட்டின் உணர்வு வடிகாலில் நாம் பெறும் மாறுபாட்டின் வகையாகும் எனவே பொதுவாக ஒரு நேர்மறையான அதிகரிக்கும் ஆதாயத்துடன் நாம் அதை இணைக்க முடியும் ஒரு நேரடி இணைப்பு கூட சரியாக இருந்தது அதேசமயம் இந்த வழக்கில் நேரடி இணைப்பு நிச்சயமாக வேலை செய்யாது மற்றும் வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையே எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயம் தேவை எனவே இது சற்று சிக்கலானது என்பதால் இதை ஒரு எளிய பொதுவான மூல பெருக்கிக்கு பொதுவாக பயன்படுத்த மாட்டோம் ஆனால் இந்த கட்டமைப்புகள் சுற்றுகளில் பல இடங்களில் நிகழ்கின்றன இதை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறேன் இது VG0 இல் உள்ளது வாயிலில் சில சார்பு மின்னழுத்தம் மற்றும் இது I0 நான் சொன்னது போல் நான் இதை எடுக்க வேண்டும் அதை எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தின் வழியாகச் சென்று மூலத்தை இயக்க வேண்டும் பல பல விருப்பங்கள் சாத்தியம் நான் ஒரு op amp ஐப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தைப் பயன்படுத்துவேன் மேலும் ஒரு சிறந்த op amp என்ற கருத்தை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் இல்லையெனில் அடிப்படை மின்சுற்றுகளிலிருந்து தொடர்புடைய விரிவுரைப் பொருட்களைப் படிக்கவும் சிறந்த op amp நான் அதை மிக மிக சுருக்கமாக இங்கே விவரிக்கிறேன் இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ளீடு Vd உள்ளது இது இரண்டு உள்ளீட்டு முனையங்களைக் கொண்டுள்ளது மற்றும் வேறுபாடு மின்னழுத்தம் Vd என்று அழைக்கப்படுகிறது உள்ளீட்டு டெர்மினல்கள் பிளஸ் மற்றும் மைனஸுடன் குறிக்கப்பட்டுள்ளன மேலும் இது வேறுபாடு மின்னழுத்தம் மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஆகும் இப்போது op amp ஆனது எதிர்மறையான பின்னூட்டத்தில் இருக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அதன் அர்த்தம் என்ன op amp ஐச் சுற்றி சில சுற்றுகள் உள்ளன நீங்கள் வேறு எதுவும் இல்லாமல் op amp ஐப் பயன்படுத்த முடியாது எனவே op amp ஐச் சுற்றி சில சுற்றுகள் உள்ளன Vo அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் op amp இன் உள்ளீட்டு முனையங்களும் அதனுடன் இணைக்கப்படுகின்றன எதிர்மறையான பின்னூட்டத்தின் அர்த்தம் என்ன என்றால் இந்த சர்க்யூட்டின் செயல் மீதமுள்ள சுற்று எதுவாக இருந்தாலும் Vo அதிகரித்தால் Vd குறையும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த பொருள் எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்டுள்ளது அது உண்மையில் ஒரு ஆதாயமாக இருக்க வேண்டியதில்லை இந்த பிளாக்கின் அவுட்புட்டாக இருக்கும் Vd இந்த பிளாக்கைப் பொறுத்த வரையில் இதை அவுட்புட் என்றும் இதை உள்ளீடு என்றும் நீங்கள் நினைக்கலாம் இந்த தொகுதி உள்ளீடு அதிகரித்தால் அதன் வெளியீடு குறையும் வகையில் இருக்க வேண்டும் அதாவது பின்னூட்ட சுற்று மூலம் Vo அதிகரிக்கும் போது இந்த Vd குறைக்கப்பட வேண்டும் அப்படியானால் ஒரு சிறந்த op amp விஷயத்தில் Vd பூஜ்ஜியத்திற்குச் செல்கிறது அதாவது இந்த இரண்டு டெர்மினல்களுக்கும் இடையிலான வித்தியாசம் op amp ஆல் பூஜ்ஜியத்திற்கு கட்டாயப்படுத்தப்படும் Vd இன் இந்த கருத்து பூஜ்ஜியத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறது இது மெய்நிகர் குறும்படமாக அறியப்படுகிறது இப்போது இரண்டு முனைகள் ஒன்றுக்கொன்று சுருக்கப்பட்டால் வெளிப்படையாக அதே மின்னழுத்தத்தில் இருக்கும் ஒரு op amp விஷயத்தில் எதிர்மறையான பின்னூட்டத்தில் செயல்படும் இந்த இரண்டு டெர்மினல்களும் ஒன்றாக சுருக்கப்படவில்லை அவற்றை இணைக்கும் கம்பி இல்லை ஆனால் இந்த op amp மற்றும் எதிர்மறையான பின்னூட்டம் இந்த இரண்டு மின்னழுத்தங்களையும் ஒரே மாதிரியாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தும் மற்றும் அதைத்தான் சிறந்த op amp செய்கிறது உண்மையான op amp விஷயத்தில் Vd மிகச் சிறியதாக மாறும் ஆனால் சரியாக பூஜ்ஜியமாக இருக்காது ஒரு சிறந்த op amp விஷயத்தில் அது பூஜ்ஜியமாக மாறும் இந்த விஷயங்கள் அடிப்படை மின்சுற்றுகளில் மேலும் விவரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன அல்லது op amp ஐ விவரிக்கும் சில பாடப் புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே பின்னூட்டத்தை முடிக்க இந்தத் தொகுதியைப் பயன்படுத்தப் போகிறேன் நான் என்ன செய்தேன் நான் வடிகால் மின்னழுத்தத்தை எடுத்து அதை op amp இன் உள்ளீடுகளில் ஒன்றில் செலுத்தினேன் மேலும் op amp இன் வெளியீட்டைக் கொண்டு மூலத்தை இயக்கினேன் மற்றும் op amp இன் மற்ற உள்ளீடு நான் அதை Vd0 என்று அழைக்கிறேன் அடிப்படையில் என்னைப் பொருத்தவரையில் இது சில நிலையான சார்பு மின்னழுத்தம் இது Vd0 ஆகும் இப்போது சுற்று எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக முதலில் வடிகால் மூலம் மூலத்திற்கு அதிகரிக்கும் ஆதாயம் எதிர்மறையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் எனவே இது எதிர்மறை முனையமாகத் தோன்றுகிறது எனவே இது இடதுபுறத்தில் உள்ள முனையமாக இருக்க வேண்டும் என்பது எதிர்மறை முனையமாகும் நீங்கள் op amp இன் பார்வையில் இருந்து அதை ஆராயலாம் மற்றும் நீங்கள் அதே முடிவை அடைவீர்கள் எனவே நடக்க வேண்டியது என்னவென்றால் Vd அதிகரித்தால் Vs குறைக்க வேண்டும் எனவே op amp இன் உணர்வு அப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்கிறது இப்போது op amp பற்றி நான் உங்களுக்கு விவரித்ததைப் பார்த்தால் இந்த துருவமுனைப்பில் உள்ள வேறுபாடு மின்னழுத்தம் VD0 VD ஆகும் நான் இப்போது மீதமுள்ள சுற்றுகளை பகுப்பாய்வு செய்வேன் அதாவது இந்த கட்டத்தில் இருந்து இது நான் Vs என்று அழைக்கும் op amp இன் வெளியீடு ஆகும் இப்போது Vs அதிகரித்தால் என்ன நடக்கும் இங்கே இந்த ID உண்மையில் குறையும் ஏனெனில் கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் குறைகிறது அந்த நிலையில் I0 மைனஸ் ID இந்த மின்தேக்கியில் பாய்ந்து வடிகால் மின்னழுத்தத்தை உயர்த்தும் வடிகால் மின்னழுத்தம் அதிகரிக்கிறது மற்றும் op amp இன் வேறுபாடு மின்னழுத்தம் அப்படி இருந்தால் op amp இன் மின்னழுத்தத்தில் உள்ள வேறுபாடு VD0 VD மற்றும் இது கீழே விழும் எனவே எதிர்மறையான பீட்பாக்கிற்கு இது சரியான அர்த்தத்தில் உள்ளது எதிர்மறையான பின்னூட்டத்திற்கான op amp அறிகுறிகளை நீங்கள் மதிப்பிடும் விதம் நீங்கள் ஒருவித அறிகுறிகளை எடுத்துக் கொண்டு பிறகு நீங்கள் பகுப்பாய்வு செய்து Vo அதிகரிக்கும் போது இந்த வேறுபாடு மின்னழுத்தம் குறைகிறதா என்பதைப் பார்க்கவும் எனவே நான் அப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளங்களை தேர்வு செய்தால் Vs அதிகரிக்கும் போது ID கீழே குறையும் இது வடிகால் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் இது வேறுபாடு மின்னழுத்தம் Vd இங்கே இந்த Vd குறையும் எனவே இது எதிர்மறையான பின்னூட்டத்தில் உள்ளது எனவே op amp இன் சரியான அறிகுறிகள் அப்படி எனவே டிரான்சிஸ்டரை நிலையான மின்னோட்டம் I0 இல் வடிகால் மூலம் உணர்ந்து மீண்டும் மூலத்திற்கு ஊட்டுவதன் மூலம் இது ஒரு டிரான்சிஸ்டரைச் பைய்யசாக்கும் வழி